காலை வணக்கம் வெவ்வேறு செயல்களின் கீழ் கொத்துகளின் வலிமை மற்றும் நடத்தையை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் சுருக்கத்தின் கீழ் கொத்துகளின் நடத்தையை ஆராய்ந்து கொத்தின் சுருக்க வலிமையை உங்களுக்கு வழங்கும் ஒரு மூடிய வடிவ தீர்வுக்கான சாத்தியத்தைப் பார்க்க முயற்சித்தோம் அதன் உட்கூறு பண்புகள் பற்றிய அறிவுடன் அலகு மற்றும் மோர்ட்டார் மற்றும் கோட்பாட்டு கட்டமைப்பை நாம் நேரியல் மீள்தன்மையின் அடிப்படையில் சுருக்கத்தின் கீழ் தோல்வியைத் தேடுகிறோம் முந்தைய விரிவுரையில் நாம் பார்த்துக் கொண்டிருந்தது கூறுகளின் நேரியல் மீள் நடத்தையின் அனுமானம் நாம் விரிவுரையை முடிக்கும்போது இந்த முக்கியமான அனுமானம் ஒரு நேரியல் மீள் முறையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் ஆராய்ந்தோம் உண்மையில் இயல்பு ரீதியாக கவனிக்கப்பட்ட தோல்வி பொறிமுறையை முழுமையாக விளக்கவில்லை அதனால் ஹாலர் பிரான்சிஸ் கோட்பாடு இதுதான் நாம் உண்மையில் வரையறுத்துள்ளோம் இந்த நேரியல் அல்லாத நடத்தையை புறக்கணியுங்கள் இதை நீங்கள் தொகுதிப் பொருட்களிலிருந்து எதிர்பார்க்க வேண்டும் மேலும் கருத்து என்னவென்றால் அலகு மற்றும் மோர்ட்டார் இரண்டிலும் நீங்கள் அனுமானிக்கப் போகிறீர்கள் என்பது நேரியல் நடத்தை என்றால் செங்கலில் தோல்வி மற்றும் மோர்ட்டார் நசுக்குவது உண்மையில் ஒரே நேரத்தில் நிகழ்வுகளாக எவ்வாறு நிகழ்கிறது என்பதை விளக்குவது கடினம் ஆனால் இந்த முறையில் உருவாக்கப்பட்ட தத்துவார்த்த கட்டமைப்பால் இயல்பு ரீதியாக கவனிக்கப்பட்ட நிகழ்வுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்க முடியவில்லை எனவே இந்த திசையில் மேலும் முன்னேற்றங்கள் உண்மையில் மோர்டாரின் ஒரு தவிர்க்கமுடியாத நடத்தையைப் பார்ப்பதற்கான சாத்தியத்தை ஆராய்ந்தன இது ஒரு எதார்த்தம் அற்றதாக மாறும் மீள் நேரியல் மீள் அனுமானம் ஆகியவை செங்கல் அலகு முதலில் தோல்வியடையும் போது அல்லது ஆரம்பத்தில் மோர்டாரில் ஏற்படும் நசுக்குதளுக்கு ஒரு நம்பத்தகாத அனுமானமாக மாறும் எனவே நீங்கள் காணக்கூடிய இந்த ஸ்லைடு என்னவென்றால் அலகு இருதரப்பு இறுக்கத்தின் அளவை எட்டியுள்ளது இந்த விரிசல் பின்வருவனவற்றை ஏற்படுத்துகிறது அங்குதான் மோர்ட்டார் நசுக்குவது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் நீங்கள் மிகவும் பலவீனமான மோர்ட்டார்ஸைப் பார்க்கிறீர்கள் என்றால் இந்த கோட்பாட்டின் படி நீங்கள் மோர்ட்டாரில் நசுக்க வேண்டும் மற்றும் அது ஆரம்பத்தில் நடக்கும் அதன் பிறகு செங்கல் அலகு தோல்வி நடக்கும் மீண்டும் இரண்டுக்கும் இடையிலான கூட்டு நடவடிக்கையின் இயல்பு சார்ந்த நிகழ்வை உண்மையில் விளக்கவில்லை எனவே F மற்றும் D மதிப்புகளில் உள்ள ஏற்றத்தாழ்வை நீங்கள் காண்கிறீர்கள் இது செங்கல் அலகில் விரிசல் ஏற்படுவதன் மூலம் இந்த நிகழ்வு எவ்வளவு இயல்பு ரீதியாக நிகழ்கிறது இது மோர்ட்டாருக்குள் வரையறையை இழப்பதற்கு வழிவகுத்தது இது மோர்ட்டாருகுள்ளேயே நசுக்குவதில் தோல்வியை ஏற்படுத்துகிறது எனவே நாம் பார்க்கப்போகும் நீட்டிப்பு இது ஆய்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது மோட்டார் ஒரு நெகிழ்ச்சியற்ற முறையில் செயல்படுகிறது என்று நாம் கருதும் ஒரு வழியாகும் இப்போது மோர்டார் மற்றும் யூனிட்டுக்கு இடையில் யூனிட்டின் நடத்தை உடையக்கூடிய பொருளாக இருப்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் ஒருவேளை நேரியல் பதிலுக்கு நெருக்கமாக இருக்கலாம் மற்றும் நேரியல் மீள் நடத்தையை கருத்தில் கொள்வது சரி ஆனால் நேரியல் அல்லாத நடத்தை மற்றும் ஒரு மோர்டரின் நெகிழ்ச்சியற்ற நடத்தை ஆகியவற்றைப் பாருங்கள் எனவே இந்த அணுகுமுறையின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் 1969 ஆம் ஆண்டின் ஹில்ஸ்டோர்ஃப்பின் அணுகுமுறை Hilsdorf's approach மற்றும் இரண்டுக்கும் இடையேயான கூட்டு நடவடிக்கையைப் பார்க்கும்போது நான் உங்களுக்குக் காட்டிய ஆரம்ப ஸ்லைடை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் மோர்டர் மற்றும் யூனிட் ஆகியவை தகைவு பாதையில் இருக்கும் அலகு ப்ரிஸத்தில் உள்ள மோர்டர் தகைவு பாதையின் நெகிழ்ச்சியற்ற நடத்தையையும் கொண்டுள்ளது மேலும் இது உறுதியற்ற பதிலைக் கொண்டுள்ளது மற்றும் இது அலகு மற்றும் மோர்டர் இரண்டிலும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தோல்வியடைவதை நீங்கள் காணலாம் எனவே தோல்விக்கான கோட்பாட்டு கட்டமைப்பை விவரிக்க இது மிகவும் பொருத்தமான அடிப்படையாக இருந்தால் அலகு தோல்வியின் பகுப்பாய்வு வடிவம் மற்றும் மோர்டர் தோல்வியின் பகுப்பாய்வு வடிவம் மற்றும் பொருந்தக்கூடிய காரணிகளைக் கருத்தில் கொள்வது முக்கியம் மற்றும் சமநிலை இந்த இரண்டையும் பயன்படுத்தி இறுதி வெளிப்பாட்டை எழுத முடியும் எனவே அதைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம் எனவே யூனிட் எந்த நிலையில் பிளவுபடப் போகிறது என்பதை நாம் முன்பு பார்த்தோம் செங்கல் கொத்து அலகுக்குள்ளேயே ஒற்றை ஆக்சியல் கம்ப்ரஷன் மற்றும் யூனிஆக்சியல் டென்ஷனுக்கு இடையிலான நேர்கோடு தோல்வி மேற்பரப்பு நீங்கள் அச்சு சுருக்கத்தைப் பார்க்கிறீர்கள் என்றால் செங்கல் அலகின் அச்சு அமுக்க வலிமையை பிளாட் வாரியான சுருக்க சோதனையில் இருந்து செங்கல் அலகின் ஒற்றை அச்சு சுருக்க வலிமையை நீங்கள் மதிப்பிடலாம் மற்றும் செங்கலின் ஒருமுக சுருக்க வலிமையை fbc பெறுவீர்கள் நீங்கள் செங்கல் அலகின் மீது ஒரு நேரடி இறுக்க சோதனை செய்ய மற்றும் செங்கல் அலகில் நேரடி இழுவிசை வலிமையை நிறுவ மற்றும் அது செங்கல் பிளவுபட போகிறது எந்த நிபந்தனையின் கீழ் நீங்கள் பெறும் ஒரு நேர் கோட்டு தோல்வி சமதளம் எனவே இது ஹாலர் பிரான்சிஸ் வெளிப்பாட்டில் நாம் முன்பு பயன்படுத்திய ஒன்று இப்போது மோர்டார் ஐ ஆராய்வோம் மற்றும் மோர்டாருக்கு என்ன நடக்கிறது என்பதை ஆராய்வோம் மேலும் மோர்டார் மீது ஒரு அச்சு சுருக்க சோதனையைச் செய்யும்போது அது ஒரு அச்சு சுருக்கத்தின் கீழ் உள்ளது என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் ஆனால் சுருக்கத்தின் கீழ் உள்ள ப்ரிஸத்தில் மோட்டார் முக்கோண சுருக்க நிலைக்கு செல்கிறது எனவே மோர்டாரில் நீங்கள் என்ன வலிமையைப் பெறுவீர்கள் என்பதை வரையறுக்கப்பட்ட முறையில் சரியாக விளக்குவதற்கு மோர்டாரின் ஒற்றை அச்சு சுருக்க வலிமையை நீங்கள் மாற்ற வேண்டும் எனவே முக்கோண சுருக்க தகைவு முக்கோண சுருக்கத்துடன் கூடிய தகைவின் மல்டிஆக்சியல் நிலை ஆகியவை நீங்கள் σjy மற்றும் σjx ஐக் கொண்ட இருதரப்பு சுருக்கத்திற்கு எதிராக அச்சு சுருக்கத்தைப் பார்க்கிறீர்கள் என்றால் நாம் கணக்கிடக்கூடிய ஒன்று ஒரு அச்சுப் பரிசோதனையின் மூலம் கூட்டுப் பொருளின் ஒருமுகப் பொருளின் சுருக்க வலிமையானது அது fj என்பதை அறிந்தால் சுருக்கத்தில் முக்கோண நிலைக்கு உட்படுத்தப்பட்டால் நீங்கள் மோர்டருக்குப் பெறக்கூடிய நடத்தை நேரியல் வடிவத்தைப் பின்பற்றும் என்பது கவனிக்கப்பட்டது புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்றால் எந்த காரணியால் இது அதிகரிக்கப் போகிறது அந்த கோட்டின் சாய்வு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் இது அடிப்படையில் கான்கிரீட் மீது நடத்தப்பட்ட சோதனைகளை அடிப்படையாகக் கொண்டது எனவே நாம் இங்கு பார்க்கும் மாதிரியானது கான்கிரீட்டிலிருந்து நேரடியாக வருகிறது இது 20 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்டது மற்றும் மோர்டாரின் சுருக்கத்தில் தோல்வி வலிமையானது ஒற்றை அமுக்க வலிமை மற்றும் சுருக்க வலிமையின் சேர்க்கை வடிவமாகும் பக்கவாட்டுத் திசையில் உள்ள தகைவு சோதனைக் கண்காணிப்புகளிலிருந்து அனுபவபூர்வமாக வரும் காரணியால் பெருக்கப்படுகிறது எனவே இது மோர்டார் சுருக்கத்தில் தகைவின் பல அச்சு நிலைக்கு நாம் பயன்படுத்தும் தோல்வி மேற்பரப்பு ஆகும் மூட்டில் உள்ள தகைவின் அடிப்படையில் இதை மீண்டும் எழுதுவதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் எனவே இது மோர்டார் மூட்டுப் பொருளின் ஒருமுக சுருக்க வலிமையைப் பற்றிய அறிவைக் கொண்டு σjx ன் அடிப்படையில் மீண்டும் எழுதப்பட்டுள்ளது எனவே இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்த இந்த கடைசி வெளிப்பாடு தோல்வியின் கட்டத்தில் நமக்குத் தருகிறது தோல்வியின் புள்ளிக்கு சற்று முன்பு மோர்டார் மூட்டுக்கு எவ்வளவு குறைந்தபட்ச பக்கவாட்டு வரையறை கிடைக்கிறது என்பதை நமக்குச் சொல்கிறது எனவே σjx என்பது மோர்டாரில் உள்ள பக்கவாட்டு சுருக்க தகைவு ஆகும் எனவே இந்த வெளிப்பாடு இப்போது ஒற்றை ஆக்சியல் சுருக்க வலிமை மற்றும் z திசையில் உள்ள தகைவின் அடிப்படையில் கொத்து அசெம்பிளியின் தோல்விக்கு நாம் நிறுவ விரும்புவது σjx யின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது சரி எனவே இப்போது இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒன்றாக நிகழும் என்று நாம் கருதினால் கூறுகளுக்கான தோல்வி சமதளங்கள் வரையறுக்கப்படுகின்றன அதாவது இருதரப்பு இறுக்கத்தில் செங்கற்களைப் பிரித்தவுடன் அல்லது உடனடியாக மோர்டார் நசுக்கப்படுகிறது பின்னர் நாம் நமது அசல் சமநிலை சமன்பாடுகளைப் பயன்படுத்துகிறோம் மற்றும் முந்தைய ஸ்லைடில் பார்த்த வெளிப்பாடுகளை மீண்டும் எழுதுகிறோம் இப்போது σz க்கு ஒரு வெளிப்பாட்டை மெட்டீரியல் கன்ஸ்டியூட் வலிமைகளில் இருந்து வெளியே எடுக்க முடியும் எனவே விசைகளின் சமநிலையிலிருந்து செங்கலில் உள்ள பக்கவாட்டு தகைவான σbx என்பது செங்கல் அலகு தடிமனாக இருக்கும் σjx க்கு சமம் என்று நிறுவினோம் மோர்டரில் உள்ள பக்கவாட்டு தகைவானது கூட்டுத் தடிமனாக tj நிறுவப்பட்டது ஏனெனில் இடைமுகத்தில் இணக்கத்தன்மை மற்றும் சமநிலையைக் கருத்தில் கொண்டு நீங்கள் அவற்றின் வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் பக்கவாட்டு இழுவிசை வலிமையின் அடிப்படையில் முந்தைய ஸ்லைடில் σjx இல் இருந்த முந்தைய வெளிப்பாட்டை இப்போது எழுத முடிகிறது அலகிலேயே பக்கவாட்டு இழுவிசை தகைவு உள்ளது எனவே முந்தைய வெளிப்பாட்டை நாம் எழுதுகிறோம் முந்தைய ஸ்லைடை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் முந்தைய வெளிப்பாடு σjx அடிப்படையில் இருந்தது எனவே σjx வெளிப்பாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டது மோர்டருக்கான தோல்வி அளவுகோலின் அனுபவ வெளிப்பாடு நாம் அதைப் பயன்படுத்துகிறோம் சமநிலை மற்றும் இணக்கத்தன்மையைக் கருத்தில் கொண்டு வரையறுக்கப்பட்ட இதன் மூலம் σbx இன் அடிப்படையில் வெளிப்பாட்டை மீண்டும் எழுதுகிறோம் அதுதான் இந்தக் குறிப்பிட்ட ஸ்லைடில் செய்யப்படுகிறது இந்த பகுதி tj4 1tb ஆனது இந்த α' உடன் மாற்றப்பட்டால் நாம் வெளிப்பாட்டை சிறிது எளிமைப்படுத்தலாம் எனவே இப்போது நம்மிடம் மோர்டார்க்கான தோல்வி அளவுகோலில் இருந்து வரும் ஒரு வெளிப்பாடு மற்றும் மோர்டருக்கான இணக்கத்தன்மை மற்றும் வெளிப்பாட்டின் சமநிலையைப் பயன்படுத்துதல் மற்றும் இப்போது அலகுக்கான வெளிப்பாடு செங்கல் அலகு இறுக்க சுருக்கத்தில் நேரியல் தோல்வி மேற்பரப்பைக் கருத்தில் கொண்டு வருகிறது எனவே இது மீண்டும் பக்கவாட்டு தகைவுகள் σx அல்லது σy என்பது இறுக்கத்தில் ஏற்படும் தோல்வி தகைவின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது மற்றும் செங்கலின் தனித்தன்மையற்ற நிலைமைகளின் கீழ் சுருக்கத்தில் ஏற்படும் தோல்வி தகைவின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது எனவே இந்த இரண்டு வெளிப்பாடுகளையும் நீங்கள் இணைத்து இதிலிருந்து σz ஐ வெளியேற்றினால் நீங்கள் இப்போது இணைக்கப்படவிருக்கும் இந்த இரண்டு வெளிப்பாடுகளையும் பெற்றுள்ளீர்கள் ஏனென்றால் நீங்கள் மோர்டார் ஒற்றை அச்சு சுருக்க வலிமையைக் கருத்தில் கொண்டு இறுதி நிலைமைகளைப் பெறுவீர்கள் மோர்டார் அலகின் ஒருமுக சுருக்க வலிமை அலகின் இழுவிசை வலிமை மற்றும் செங்கல் அலகின் ஒருமுக சுருக்க வலிமை மீண்டும் நீங்கள் சிக்மா z இல் வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் இது ஹில்ஸ்டோர்ஃப் அளவுகோலுக்குப் பயன்படுத்தப்படும் இறுதி வெளிப்பாடு ஆகும் இருப்பினும் சோதனை முடிவுகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு சிறிய விலகல் உள்ளது மற்றும் உண்மையில் இதில் குறுக்குவெட்டில் உள்ள அனைத்து புள்ளிகளிலும் தகைவு ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் இது அப்படியல்ல தகைவு பொதுவாக இருக்கும் ஒரு கட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது ஆனால் இங்கே முழு குறுக்கு பகுதியும் அதே தகைவின் கீழ் இருப்பதாக மறைமுகமான அனுமானம் உள்ளது எனவே பல காரணிகளால் தகைவு விநியோகத்தில் இருக்கும் சீரற்ற தன்மையைக் கணக்கிட வேண்டும் எனவே இந்த வெளிப்பாட்டில் இது ஒரு அனுபவ வழியில் சேர்க்கப்பட்டுள்ளது

எனவே இந்த சீரற்ற தன்மை உண்மையில் பல மூலங்களில் இருந்து வருகிறது சில மூலங்கள் வடிவியலில் தொகுதியிலேயே துளைகள் இருக்கலாம் பின்னர் இந்த துளைகளின் பரிமாணங்கள் வேறுபட்டிருக்கலாம் இது வேறுபட்ட தகைவிற்கு வழிவகுக்கும் கொத்து ப்ரிஸத்தில் உள்ள தொகுதி நீங்கள் செங்கல் மேற்பரப்பில் ஒழுங்கற்ற தன்மைகளைக் கொண்டிருக்கலாம் எனவே சில புள்ளிகளில் தகைவுகளின் செறிவு இருக்கும் மற்ற புள்ளிகளில் சிறிய அளவிலான தகைவுகள் மோர்ட்டார் படுக்கை மூட்டிற்கு மீண்டும் முற்றிலும் சரியான ஒன்றல்ல எனவே மீண்டும் ஒரே மாதிரியான சுருக்க தகைவிற்கு பங்களிக்க முடியும் எனவே கடந்த ஸ்லைடில் நாம் பார்த்த வெளிப்பாடு இந்த சீரற்ற தன்மையின் விளைவின் காரணியாக மாற்றப்படுகிறது மற்றும் சீரற்ற காரணி உண்மையில் கொண்டுவரப்பட்டது அது ஒரு வழியில் சோதனை முடிவுகளை பொருத்த முடியும் நிச்சயமாக இது மற்ற வகை கொத்துகளை விட சில மாறுபாடுகளை நீங்கள் பார்க்கும் கொத்து வகையைப் பொறுத்தது எனவே இந்த மதிப்பு உண்மையில் பல்வேறு வகையான கொத்துகள் மீதான சோதனை விசாரணைகளிலிருந்து வருகிறது நீங்கள் சராசரி மதிப்பான 1 3 ஐப் பின்பற்றினால் எனவே 30 சதவீதம் திருத்தம் தேவை இருப்பினும் மோர்ட்டார் மற்றும் செங்கல் அலகு வகையைப் பொறுத்து இந்த மதிப்புகள் உண்மையில் 1 1 முதல் 2 5 வரை கணிசமாக வேறுபடலாம் எனவே இந்த கோட்பாட்டு கட்டமைப்பு ஹில்ஸ்டோர்ஃப் கோட்பாட்டு கட்டமைப்பானது தோல்வி பொறிமுறையின் சிறந்த இயற்பியல் விளக்கத்தை உங்களுக்கு வழங்குகிறது மற்றும் முதன்மையாக இது பொருத்தமானது ஏனெனில் இது பொருளில் உள்ள நெகிழ்ச்சித்தன்மையைக் கருத்தில் கொண்டு வெளிப்பாட்டை உருவாக்குவதில் பலவீனமான பொருளாகும் எனவே நேரியல் மீள் அணுகுமுறையின் அடிப்படையில் இரண்டு சூத்திரங்களைப் பார்த்திருப்பீர்கள் மற்றும் பொருளின் நெகிழ்ச்சியற்ற நடத்தையின் அடிப்படையில் அடித்தளத்தை அடிப்படையாகக் கொண்டது எனவே சோதனை முடிவுகளுடன் அவை எவ்வளவு நன்றாகப் பொருந்துகின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம் கொத்து வேலையின் தோல்வி வலிமையைக் கைப்பற்றுவதில் இருவரும் தங்கள் வேலையைச் சிறப்பாகச் செய்கிறார்கள் மாணவர் ஐயா fj மற்றும் fbc இரண்டும் ஒருமுக சுருக்க வலிமையா எனவே ஆம் அது உண்மைதான் fj என்பது யூனிஆக்சியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் fbc என்பது அலகின் ஒருமுக சுருக்க வலிமை j என்பது மூட்டுப் பொருள் மற்றும் fbt என்பது அலகின் இழுவிசை வலிமை எனவே அடிப்படையான விஷயம் என்னவென்றால் இது வெவ்வேறு கூறுகளின் கூட்டமாகும் இது ஒரு கலப்பு கொத்து இது ஒரு கலப்பு கட்டுமானமாகும் இப்போது தனிப்பட்ட தனிமங்களின் வலிமை எனக்குத் தெரிந்தால் சுருக்கத்தின் வலிமையை என்னால் அடைய முடியுமா அது சேர்க்கை அல்ல என்பதை நாம் பார்த்தோம் அது அலகின் வலிமை மற்றும் சிதைவு மற்றும் மோர்ட்டாரின் வலிமை மற்றும் சிதைவு ஆகியவற்றுக்கு இடையில் எங்காவது உள்ளது எனவே முழு முயற்சியும் அதற்கான பகுப்பாய்வு கட்டமைப்பைப் பார்க்க முடியும் மேலும் அதை வடிவியலுடன் இணைக்க முடியும் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் எனவே மூட்டு தடிமன் என்பது ஆல்பா பிரைம் என்பதன் குறியீடாகும் கூட்டு தடிமன் விகிதம் உங்களிடம் காரணி 4 1 இங்கே வருகிறது பின்னர் தனித்தனி பொருட்களின் சுருக்க மோட்டார் மற்றும் அலகு மற்றும் அலகின் இழுவிசை வலிமை ஆகியவற்றின் ஒருமுக வலிமையும் உள்ளது இருப்பினும் இன்னும் மாறுபாடு உள்ளது மற்றும் சீரற்ற காரணி என்பது ஒரு மூடிய படிவத்தின் தீர்வுக்குள் பகுப்பாய்வு ரீதியாகப் பிடிக்க முடியாத மாறுபாட்டைக் கணக்கிடுகிறது எனவே தகைவு திரிபு வளைவின் அடிப்படையில் கொத்து வேலையின் தகைவு திரிபு வளைவுக்கு எந்த வகையான பகுப்பாய்வு உருவாக்கம் பொருந்துகிறது என்பதைப் பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் நாம் சுருக்கத்தை ஆராய்ந்து வருகிறோம் மேலும் இது சுருக்கத்தில் அதன் நடத்தையில் கான்கிரீட்டிலிருந்து மிகவும் வேறுபட்டதல்ல மற்றும் சில தசாப்தங்களுக்கு முன்னர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் அவை இன்னும் செல்லுபடியாகும் ஏனெனில் அவை கொத்து வேலையின் சுருக்கத்தில் தகைவு திரிபு நடத்தையை கைப்பற்றுவதில் சிறப்பாக செயல்படுகின்றன எனவே 70 களில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் பவல் l மற்றும் ஹாட்கின்சன் மற்றும் டர்ன்செக் மற்றும் காகோவிக் ஆகியவை இரண்டு பொதுவான ஆரம்ப படைப்புகள் ஆகும் அவை வெவ்வேறு வகையான செங்கல் வேலைகளில் நீங்கள் எந்த வகையான தகைவு திரிபு தொடர்பை அனுபவிக்கிறீர்கள் என்பதை ஆராய முயற்சித்தன பிணைப்பு முறைகள் மாறினால் உங்களுக்கு வேறுபாடுகள் கிடைக்குமா முகத்தில் ஏற்றப்பட்டதைப் பார்த்தால் வேறுபாடுகள் கிடைக்குமா நீங்கள் பிளாட் வாரியாக சுருக்க வலிமையைப் பார்த்தால் அது செங்கற்களால் செய்யப்பட்ட ஒரு ப்ரிஸம் விளிம்பில் உள்ள செங்கல் மற்றும் பலவற்றிற்கு எதிராக பிளாட் வாரியாக அமைக்கப்பட்டது எனவே செங்கல் வேலையின் கட்டமைப்பிலும் கொத்து அலகுகள் மற்றும் மோர்ட்டார் வகையிலும் பல மறு செய்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இருப்பினும் இது வழக்கமான தகைவு திரிபு வளைவு மற்றும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இலட்சியமயமாக்கலைக் காணலாம் ஏனெனில் இது ஒரு பரவளைய வடிவத்திற்கு நெருக்கமாக உள்ளது மற்றும் விகிதத்தின் அடிப்படையில் σ முதல் σmax மற்றும் ε முதல் εmax வரையிலான விகிதத்தின் அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது பின்னர் பரவளையத்தின் வடிவத்துடன் நெருக்கமாகத் தொடர்புகொள்வதை சாத்தியமாக்குகிறது மற்றும் நீங்கள் அதை வடிவமைப்பு நோக்கங்களுக்காகப் பயன்படுத்த வேண்டுமானால் பரவளையத்தின் சமன்பாடு கொத்து வேலையின் தகைவு திரிபு வளைவுடன் நன்றாகப் பொருந்துகிறது ஒரு பரவளையமானது கொத்து வேலையின் தகைவு திரிபு வளைவுடன் பொருந்துகிறது என்பதும் நீங்கள் ஆரம்ப டேன்ஜன்ட் ஐ பார்த்தால் உச்சத்திற்கு நெருக்கமான நெகிழ்ச்சி மற்றும் செக்கன்ட் மாடுலஸின் விளக்கமாக உங்களுக்குச் சொல்கிறது ஆரம்ப மீள் டேன்ஜன்ட் மாடுலஸ் மற்றும் செகண்ட் மாடுலஸில் நான் டேன்ஜன்ட் மாடுலஸ் என நான் வரையறுத்த மாதிரிக்கு இடையே குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள் உச்சநிலைக்கு மூன்றில் இரண்டு அல்லது முக்கால்வாசி என்று சொல்லலாம் மேலும் இது முக்கியமாக உங்களுக்குச் சொல்கிறது பொருள் சரியான நேரத்தில் நேரியல் அல்லாததைக் காட்டத் தொடங்குகிறது எனவே அதனுடன் நான் கூறுகளுக்கு செல்லலாம் எனவே முந்தைய விரிவுரையிலும் இன்றைய விரிவுரையிலும் நாம் முதலில் ஆராய்ந்தது சுருக்கத்தில் ஒரு பொருளாக கொத்து நடத்தையை மற்றும் வெளிப்பாடு என்பது பொருளின் வலிமையின் பிரதிநிதித்துவமாகும் ஆனால் நீங்கள் ஒரு சுவரில் அதே வலிமையைப் பெறவில்லை எடுத்துக்காட்டாக நீங்கள் படத்தில் வரும் பிற விளைவுகளைக் கொண்டிருப்பதால் எனவே நாம் இப்போது கொத்து பொருளின் வலிமையிலிருந்து சுருக்கத்தில் கொத்து உறுப்புகளின் வலிமைக்கு நகர்ந்துள்ளோம் எடுத்துக்காட்டாக சுருக்கத்தில் சுவர்களின் வலிமை என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது மேலும் உங்கள் அச்சு சுமைகளின் மையப் பிறழ்ச்சி உள்ளதா என்பதை நாம் மீண்டும் ஆராய்வோம் உங்கள் சுருக்கத்தின் மையப் பிறழ்ச்சிகள் என்ன வகையான விளைவுகள் ஏற்படுகின்றன மற்றும் கொத்து உறுப்புகளின் வலிமையை நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் பகுப்பாய்வு ரீதியாகப் பிடிக்க முடியும் எனவே சுவர்கள் சுவரின் மெல்லிய தன்மை சுவரின் அடிப்படை வடிவியல் போன்ற கட்டமைப்பு கூறுகளை நாம் பார்க்கும் தருணத்தில் இரண்டாம் வரிசை விளைவுகளைத் தூண்டத் தொடங்கலாம் சுருக்க வலிமையைப் பெறுவது தொடர்பான முதல் வரிசை விளைவை நாம் இப்போதுதான் பார்த்து வருகிறோம் ஆனால் உங்கள் சுவரில் கொத்துக்கான அந்த சுருக்க வலிமையை நீங்கள் ஒருபோதும் பெற மாட்டீர்கள் எனவே ஒரு கொத்து சுவரின் சுருக்க வலிமையை நீங்கள் எங்கு மதிப்பிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் கொத்துகளின் சுருக்க வலிமையைப் பயன்படுத்த முடியாது மேலும் நான் சுவரின் வலிமையை அடைந்துவிட்டேன் என்று கூற முடியாது வடிவியலில் இருந்து வரும் பிற சிக்கல்களுக்கு நீங்கள் காரணியாக இருக்க வேண்டும் மேலும் நாம் அதை இரண்டாம் வரிசை விளைவுகள் என்று குறிப்பிடுகிறோம் ஆனால் இரண்டாவது வரிசை விளைவுகளுக்கு பங்களிக்கும் பல அம்சங்கள் உள்ளன அவற்றில் சில இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன இது ஏறக்குறைய முழுமையானது நீங்கள் சுமைஏற்றுதலின் ஒரு மையப் பிறழ்ச்சியைக் கொண்டிருக்கலாம் சுமை குவிந்ததாக செயல்படவில்லை சுமையால் தூண்டப்பட்ட ஒரு மையப் பிறழ்ச்சி உள்ளது எனவே விசித்திரமானது e எனில் நீங்கள் ஏற்கனவே சுவரில் செயல்படும் P ஐ வைத்திருக்கிறீர்கள் அதாவது புவியீர்ப்பு சுமை P பிளஸ் சுவரில் செயல்படும் மொமென்ட் என்று ஒரு கூறு உள்ளது எனவே இதுவே தகைவு சாய்வு மற்றும் குறுக்குவெட்டில் ஒரு திரிபு சாய்வை ஏற்படுத்தும் மற்றும் அத்தகைய சுவரின் சுருக்க வலிமை ஆனது நீங்கள் தூய செறிவான ஒருமுக சுருக்கத்தை கருத்தில் கொள்ளும்போது ஒரே மாதிரியாக இருக்காது எனவே இது பொதுவாக விகிதமாக தடிமன் விகிதத்தின் விளைவுகளின் அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது நாம் et விகிதத்தைப் பற்றி பேசுகிறோம் மேலும் நீங்கள் ஆய்வு செய்யும் et விகிதம் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் எங்கே et ஆனது குறுக்குவெட்டின் ஒட்டுமொத்த தடிமனைப் பொறுத்து உட்காருகிறது நீங்கள் நடுத்தர மூன்றில் உள்ள et பற்றிப் பேசுகிறீர்களா அல்லது நடுத்தர மூன்றிற்கு வெளியே இருக்கும் et பற்றிப் பேசுகிறீர்களா et சரியானது மற்றும் குறியீடுகள் எவ்வளவு கடுமையானது இரண்டாவது வரிசை விளைவுகளை et இன் வெவ்வேறு வகைகளாகக் கணக்கிட சுருக்க வலிமையை நீங்கள் கையாளும் விதத்தை வகைப்படுத்தவும் எனவே குறைந்த et et இன் நடுத்தர நிலைகள் மற்றும் et இன் உயர் நிலைகள் மற்றும் உங்கள் வடிவமைப்பைப் பொறுத்த வரையில் et என்னவாக இருக்கும் என்பதற்கான தொப்பி மேலும் et எங்கிருந்து வருகிறது இந்த விளைவு எங்கிருந்து வருகிறது உங்கள் மிகைப்படுத்தப்பட்ட சுமைகள் எப்பொழுதும் சுவருடன் செறிவாக உட்காரும் வகையில் வடிவமைக்கப்படாமல் இருப்பதால் கட்டுமானத்தின் வடிவியலின் காரணமாக சுமை பரிமாற்றத்தின் விசித்திரமான தன்மையை உங்களுக்கு கொண்டிருக்கும் எனவே விசித்திரமான விகிதத்தில் ஒரு வரம்பை உங்களுக்கு வழங்கும் குறியீடு நீங்கள் கட்டமைக்கப்பட்ட விவரங்களைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதைக் குறிக்கிறது மிகைப்படுத்தப்பட்ட உறுப்புகளால் சுமை பரிமாற்றத்தின் மையப் பிறழ்ச்சி குறைக்கப்பட வேண்டும் எனவே இது இரண்டாவது வரிசை விளைவுகளின் முக்கிய பங்களிக்கும் காரணிகளில் ஒன்றாகும் நிச்சயமாக விளையாட வேண்டிய மற்றொரு அம்சம் சுவர் எவ்வளவு மெல்லியதாக இருக்கிறது என்பதுதான் இப்போது பொதுவாக குறியீடுகள் மெல்லிய விகிதத்தில் வரம்புகளை பரிந்துரைக்கும் அது இங்கு உயரம் மற்றும் தடிமன் விகிதம் என வரையறுக்கப்படுகிறது நாம் குறைந்தபட்ச பக்கவாட்டு பரிமாணத்தைப் பார்க்கிறோம் எனவே நீங்கள் சுவரின் உயரத்தை சுவரின் தடிமனாக எடுத்து மீண்டும் மெல்லிய விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் வரம்புகள் உள்ளன ஏனெனில் மெல்லிய தன்மையும் மையப் பிறழ்ச்சியும் ஒன்றாக சுமைஏற்றுவது கொத்துகளின் சுருக்க வலிமையில் சமரசத்திற்கு வழிவகுக்கும் எனவே முதலில் சுமைஏற்றுதலின் மையப் பிறழ்ச்சித்தன்மையையும் பின்னர் மெல்லிய விகிதத்தின் விளைவையும் ஆராய்வோம் மேலும் et மற்றும் ht விளைவுகளின் கலவையின் காரணமாக பெரும்பாலான குறியீடுகள் சுருக்க வலிமையைக் குறைக்கும் என்பதை வடிவமைப்பைப் பார்க்கத் தொடங்கும் போது நீங்கள் காண்பீர்கள் எனவே எடுத்துக்காட்டாக IS குறியீடு ஒரு அச்சில் ht மற்றொரு அச்சில் et ஆகியவற்றைக் கொண்ட அட்டவணையை உங்களுக்கு வழங்கும் மேலும் மெல்லிய விகிதங்கள் அதிகரிப்பதால் சுருக்க வலிமையைக் குறைக்கும் உண்மை என்ன என்பதைப் பார்க்கவும் மற்றும் மையப் பிறழ்ச்சி விகிதங்களின் அதிகரிப்பு என்பது தனிமத்தின் குறைந்த மற்றும் குறைந்த சுருக்க வலிமையைக் குறிக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தை வகிக்கும் மற்ற அம்சம் பெரும்பாலும் நாம் போதுமான கவனம் செலுத்தாத ஒரு அம்சம் என்னவென்றால் உங்களிடம் ஒரு சுவர் உள்ளது உங்களுக்கு எல்லை நிலைமைகள் உள்ளன அவை கட்டுமான விவரங்கள் மற்றும் அச்சுக்கலை காரணமாக நிகழும் உண்மையான எல்லை நிலைமைகளாகும் நம்முடைய கணக்கீடுகள் மூலம் எல்லை நிலைமைகளை சரியானதாக மாற்றுகிறோம் இது ஒரு நிலையான நிலையான எல்லை நிலை மேல் மற்றும் கீழ் உள்ளது என்பதை நீங்கள் இலட்சியப்படுத்துவீர்கள் நீங்கள் அதை ஒரு பின் பின் நிபந்தனையாக இலட்சியப்படுத்த விரும்புவீர்கள் ஆனால் யதார்த்தம் எப்போதுமே இலட்சியப்படுத்தப்பட்ட நிலைமைகள் உங்களுக்கு வழங்கப் போவதாக இருக்க வேண்டியதில்லை இப்போது ஒரு விலகல் இருக்கலாம் அதாவது சுழற்சி கட்டுப்பாடு மற்றும் டிரன்ஸ்லேஷனல் கட்டுப்பாடு பகுதியளவு கட்டுப்பாடுகள் என்ன என்பதற்கான சில மதிப்பீடுகளை நீங்கள் உண்மையில் உருவாக்கலாம் அந்த பகுதியளவு கட்டுப்பாடுகளை நீங்கள் மதிப்பிடலாம் மற்றும் உண்மையில் அந்த பகுதியளவு கட்டுப்பாடுகளைப் பயன்படுத்தி வர முடியும் சுவரில் ஏற்படும் விளைவுகளில் சுமைஏற்றுதலின் மையப் பிறழ்ச்சி அல்லது மெல்லிய தன்மை விளைவின் காரணமாக எனவே இது நிச்சயமாக வரக்கூடிய சிக்கலான ஒரு கூடுதல் அடுக்கு ஆகும் எனவே எல்லை நிலை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் சரியாக இலட்சியப்படுத்த முடியும் மற்றும் இலட்சிய நிலைகளில் இருந்து குறிப்பிடத்தக்க விலகல் இருந்தால் அந்த பகுதியளவு சுழற்சி மொழிபெயர்ப்பு கட்டுப்பாடுகள் என்ன என்பதை மதிப்பிட முடியும் என்பது கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு அம்சமாகும் எல்லை நிலைமைகளை நாம் கருதும் தருணத்தில் மற்றொரு அம்சம் உள்ளது நீங்கள் சுவர்கள் மற்றும் தளங்களைப் பார்க்கும்போது நீங்கள் பெறக்கூடிய மூட்டு சுழற்சியின் அளவைப் பார்க்கும்போது உண்மையில் தரை மற்றும் சுவரின் விறைப்புத்தன்மையைப் பொறுத்தது தரை அனுமதிக்கும் மூட்டு சுழற்சியானது எல்லை நிலைமைகள் மற்றும் சுவரில் உள்ள விலகல்களை மாற்றக்கூடியது பின்னர் நிச்சயமாக சுமைகளின் விநியோகத்தையும் தான் இப்போது நாம் ஒற்றை சுமைகளைப் பற்றி பேசவில்லை நீங்கள் பல சுமைகளை வைத்திருக்கலாம் சுவரின் நீளத்தில் மாறுபடும் சுமைகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் மற்றும் கொத்து சுவரின் வலிமையின் மதிப்பீடுகளில் சில வேறுபாடுகளை அறிமுகப்படுத்தலாம் மேலும் இந்த விளைவுகள் இரண்டும் சேர்ந்து குறிப்பிடப்படும் பி டெல்டா விளைவுகள் என அழைக்கப்படும் வடிவியல் இரண்டாம் வரிசை விளைவுகளுக்கு பங்களிக்கின்றன எனவே நாம் இப்போது செய்யப் போவது கொத்துச் சுவரின் வலிமையைக் குறைப்பதில் இரண்டாம் வரிசை வடிவியல் விளைவின் பங்கு என்ன என்பதை ஆராய்வதாகும் அப்படியானால் விசை இடப்பெயர்ச்சி உறவை கொத்துச் சுவரின் பி டெல்டா உறவை மதிப்பிடுவதற்கு அனுமானங்களின் தொகுப்பின் அடிப்படையில் எளிமைப்படுத்தப்பட்ட பகுப்பாய்வு கட்டமைப்பை நாம் வைத்திருக்க முடியும் எனவே வடிவியல் மற்றும் பொருளின் வலிமை எனக்குத் தெரிந்தால் கொத்துச் சுவரின் சுருக்கத்தின் வலிமை என்ன என்பதை வடிவியலுக்கு என்னால் மதிப்பிட முடியும் எனவே விரிவுரையின் இந்த பாதியில் நாம் பார்க்கப் போவது அதைத்தான் அனுமானம் இந்தச் செயல்பாட்டில் நாம் செய்யும் அடிப்படை அனுமானம் நீங்கள் மையப் பிறழ்ச்சி தன்மையைக் கொண்டிருக்கும்போது சுவரில் வளைந்து மற்றும் அது அடிப்படையில் வளைக்கும் சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் எனவே நாம் ஒரு உடையக்கூடிய பொருள் கொத்து சுவர் அல்லது கொத்து பத்தியில் பார்த்து மற்றும் மீள் நெளிதல் கீழ் நிகழ்வை ஆய்வு செய்ய வேண்டும் நாம் பரிசோதிக்கப் போகிறோம் என்றால் நாம் பின் செய்யப்பட்ட முனைகளைப் பார்க்கப் போகிறோம் அதாவது முனைகள் சுதந்திரமாக சுழல அதாவது நீங்கள் ஒரு கொத்துச் சுவரைக் கட்டும்போது அதன் முனைகளில் பின் நிலைமைகள் எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம் ஆனால் பொதுவாக என்ன நடக்கும் என்றால் சுவர் கட்டப்பட்ட வேறு பொருள் உங்களிடம் உள்ளது கட்டிடத்தின் முழு நீளத்திற்கும் கட்டிடத்தின் முழு உயரத்திற்கும் தொடரப் போவது செங்கல் வேலை அல்ல நீங்கள் வழக்கமாக ஒரு கான்கிரீட் ஸ்லாப் வைத்திருப்பீர்கள் நீங்கள் தரை தளத்தையும் பீடத்தையும் பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உள்ளே வரும் ஈரமான ப்ரூஃபிங் கோர்ஸ் வேண்டும் எனவே நீங்கள் பொதுவாக சுவரின் எல்லையில் வேறுபட்ட பொருளைக் கொண்டிருப்பீர்கள் மேலும் உங்களிடம் வெவ்வேறு பொருள் இருப்பதால் வெப்ப விரிவாக்கக் குணகங்கள் வேறுபட்டதாக இருக்கும் மேலும் இந்த இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில் விரிசல் ஏற்படுவதற்கு இது போதுமானது எனவே நீங்கள் மேலேயும் கீழேயும் விரிசல் பரப்புகளைக் கொண்டிருப்பதால் சில சுழற்சிகளை அனுமதிக்கலாம் எனவே பின் செய்யப்பட்ட முனையின் அனுமானம் இரண்டு முனைகள் பொருத்தப்படுவது பொறியியல் கணக்கீடுகளிலிருந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது எனவே ஆரம்பத்தில் நேராக விசித்திரமான சுமைஏற்றுதலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சுவரைப் பார்த்து இந்த மையப் பிறழ்ச்சி சுமைஏற்றுதல்களால் சுவரில் ஏற்படும் விலகல்களை ஆராய்ந்து அந்த விலகல்கள் உண்மையில் விசைத் திறனை சுவரின் வலிமை திறனை சமரசம் செய்யப் போகிறதா என்பதைப் பார்க்கிறோம் எனவே இது நாம் பரிசோதிக்கும் சுவராக இருந்தால் அதன் மீது செயல்படும் சுமையின் ஒரு மையப் பிறழ்ச்சி தன்மையை நாம் கொண்டுள்ளோம் P மற்றும் மையப் பிறழ்ச்சி தன்மையானது மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதுகிறோம் மையப் பிறழ்ச்சிகள் மேல் மற்றும் கீழ் வெவ்வேறாக இருக்க முடியும் மீண்டும் ஆதரவு நிலைகளைச் சார்ந்தது உங்களிடம் முழு ஆதரவு மற்றும் சுமைகள் இருந்தால் எதிர்வினை மையப் பிறழ்ச்சிகள் அடிப்படையிலிருந்து வேறுபட்டு மேல் மையப் பிறழ்ச்சி மற்றும் கீழ் மையப் பிறழ்ச்சி வேறுபடும் இப்போது சுவரின் விலகல் காரணமாக சுவரின் விலகல் தூண்டப்பட்ட மொமென்ட் ன் காரணமாக சுவரின் ஒரு பகுதி விரிசல் அடைந்து சுவரின் ஒரு பகுதி விரிசல் ஏற்படாமல் இருக்கும் சரி எனவே சுவரின் உயரத்தில் விரிசல் ஏற்படும் ஒரு பகுதி இருக்கும் அதை நீங்கள் விரிசல் மண்டலம் என்று அழைக்கிறீர்கள் இந்த கிராக் மண்டலம் உண்மையில் சுமையை சுமந்து செல்லும் செயல்பாட்டில் பங்கேற்கப் போவதில்லை விரிசல் இல்லாத மண்டலம் மட்டுமே தகைவு விநியோகத்தில் தீவிரமாக பங்கேற்கப் போகிறது எனவே சுவரில் செயல்படும் விசைகளின் விளைவு பிரிவின் நடுவில் மூன்றில் ஒரு பகுதிக்குள் இருந்தால் முழு குறுக்குவெட்டும் சுருக்கத்தில் இருப்பதை நாம் அறிவோம் ஆனால் அதன் விளைவாக வெளியே விழும் தருணத்தை நம்முடைய அறிமுக விரிவுரையில் முன்பே பார்த்தோம் குறுக்குவெட்டின் நடுப்பகுதியில் மூன்றில் நீங்கள் இறுக்கத்தை பெறத் தொடங்குகிறீர்கள் மற்றும் பொருளானது குறைந்த அல்லது இழுவிசை வலிமையைக் கொண்டிருப்பதாகக் கருதினால் உடையக்கூடிய ஒரு பொருளில் விரிசல் ஏற்பட ஆரம்பிக்கலாம் எனவே இந்த அனுமானத்தின் கீழ் திசைதிருப்பலுக்கு உங்கள் சுவரின் சில பகுதியில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது சுவரின் முழு உயரமும் விரிசல் ஏற்பட வேண்டுமானால் குறுக்குவெட்டின் நடுவில் மூன்றில் ஒரு பகுதிக்கு வெளியே செயல்படும் சுவரின் குறிப்பிடத்தக்க அளவு உந்தப்பட்டதாக அர்த்தம் எனவே அடிப்படையில் உங்கள் கணக்கீடுகளின் அடிப்படையில் உங்கள் சுவரின் ஒரு பகுதி விரிசல் ஏற்படாத நிலையில் சுவரின் ஒரு பகுதியில் விரிசல் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சுமை சமநிலையைப் பொறுத்த வரையில் நீங்கள் இப்போது வெவ்வேறு குறுக்குவெட்டுகளைக் கொண்டிருக்கிறீர்கள் சரி எனவே நாம் அதை மனதில் வைத்து சுவரின் வெவ்வேறு எதிர்ப்பு பிரிவுகளுக்கு இடையிலான அடிப்படை வேறுபாடாக அதைப் பயன்படுத்துவோம் விரிசல் மண்டலம் உந்துதல் கோட்டை அடையும் போது சுவர் தோல்வியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது சரிந்த தருணத்தில் நெடுவரிசையின் நடு உயரத்தில் உருவாகும் ஒரு கீலைப் பெறுவீர்கள் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி மற்றும் அதிகபட்ச குறுக்கு பிரிவில் விரிசல் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் எனவே கணிசமான அளவிலான குறுக்குவெட்டு நடு உயரத்தில் விரிசல் அடைந்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது அதன் விளைவாக சுருக்கமானது அடிப்படையில் ஒரு புள்ளியைக் கடந்து செல்கிறது மேலும் தகைவு நிலை பொருளின் கொத்துகளின் சுருக்க வலிமையை அடையும் போது நீங்கள் நசுக்கப்படுவீர்கள் நீங்கள் தோல்வியடையலாம் ஆனால் இப்போது நாம் அடிப்படையில் நடுத்தர உயரப் பகுதி முழுவதுமாக விரிசல் அடைந்துள்ளது என்று கருதுகிறோம் ஆனால் உந்துதல் கோடு இப்போது கீலாக இருக்கும் ஒரு புள்ளியைக் கடந்து செல்கிறது மேலும் கிட்டத்தட்ட இரண்டு தொகுதிகள் கீலைச் சுற்றியே சுழலும் திறன் கொண்டவை என்று நாம் கருதுகிறோம் சமநிலை அதன் மீது செயல்படும் மையப் பிறழ்வு அச்சு சுமை மீது செயல்படும் அச்சு சுமை இப்போது நீங்கள் சுவரின் உயரத்தை ஆராய்ந்தால் சில பகுதிகள் விரிசல் மற்றும் சில பகுதிகள் விரிசல் இல்லாமல் சிதைவுகள் வித்தியாசமாக இருக்கும் எனவே விரிசல் மண்டலம் மற்றும் விரிசல் இல்லாத மண்டலத்திற்கு நீங்கள் உண்மையில் வெவ்வேறு வகையீட்டு சமன்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டும் திசைதிருப்பப்பட்ட வடிவத்தின் காரணமாக ஏற்படும் விலகல்களை மதிப்பிட முடியும் எனவே நாம் இந்த அம்சத்திற்கு வருவோம் நீங்கள் விரிசல் மண்டலம் மற்றும் விரிசல் ஏற்படாத மண்டலத்திற்கான வேறுபட்ட வகையீட்டு சமன்பாட்டைக் கருத்தில் கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் வெவ்வேறு எல்லை நிலைமைகளுக்கு இந்த சமன்பாடுகளைத் தீர்க்கலாம் மற்றும் ஒரு சுமை விலகல் வளைவுகளைப் பெற ஒரு வெளிப்பாட்டிற்கு வரலாம் சுமை விலகல் வளைவுகள் உறுப்புகளின் சுருக்க வலிமையானது பொருளின் சுருக்க வலிமையிலிருந்து எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும் என்பதை உண்மையில் உங்களுக்குச் சொல்ல முடியும் எனவே இதை ஆராய்வோம் சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறனைக் கணக்கிட விரும்புகிறோம் இவை நாம் தொடங்கும் அனுமானங்கள் l நீளமுள்ள ஒரு சுவரை நாம் பரிசீலிக்கிறோம் உயரம் h இது பின் செய்யப்பட்ட முனைகளைக் கொண்டுள்ளது மற்றும் இது மைய பிறழ்வு சுருக்கத்திற்கு உட்பட்டது நமக்கு மேல் மற்றும் கீழ் அதே மைய பிறழ்வு வேண்டும் மைய பிறழ்வு e குறியீட்டுடன் குறிப்பிடப்படும் இங்கு மேல் மற்றும் கீழ் மைய பிறழ்வு சமமாக இருக்கும் எனவே நாம் அடிப்படையில் ஒரு முதல் வரிசை மைய பிறழ்வை அனுமானிக்கிறோம் நீங்கள் இந்த சிக்கலை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்கலாம் மற்றும் etop மற்றும் ebottom வெவ்வேறு உள்ளன பின்னர் நீங்கள் அதை வகையீட்டு சமன்பாடுகளில் கணக்கிட வேண்டும் etop மற்றும் ebottom ஆகியவற்றின் ஒப்பீட்டு மதிப்புகளின் அடிப்படையில் உங்கள் விலகல்கள் வித்தியாசமாக இருக்கும் பொருளுக்கு எந்த இழுவிசை வலிமையும் இல்லை என்று நாம் கருதுகிறோம் அதாவது குறுக்குவெட்டின் நடுவில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமான ஒரு மைய பிறழ்வை நீங்கள் அடையும் தருணத்தில் தீவிர ஃபைபரில் பூஜ்ஜிய இழுவிசை தகைவு வருவதால் விரிசல் ஏற்படுவதற்கான நிலைமைகளைப் பெறுவீர்கள் இங்கே ஒரு அடிப்படை அனுமானம் இது நீங்கள் முன்னோக்கி எடுத்து சுருக்கத்தில் நேரியல் அல்லாத தகைவு திரிபு உறவை மேம்படுத்தும் ஒரு புள்ளியாக மாறும் இந்த குறிப்பிட்ட பயிற்சியில் நாம் நடத்தை மற்றும் சுருக்கத்தை நேரியல் மீள்தன்மையாகப் பார்க்கப் போகிறோம் விஷயங்களைக் கொஞ்சம் எளிமையாக வைத்துக் கொள்ள மிகைப்படுத்தப்பட்ட சுமையுடன் ஒப்பிடுகையில் புறக்கணிக்கப்பட்ட சுய எடை மிகவும் சிறியதாகக் கருதப்படுகிறது மேலும் இது எளிமைப்படுத்துதலாகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் கருத்தில் கொண்டால் அதே சுமை P அனைத்து பிரிவுகளிலும் செயல்படுகிறது என்று நீங்கள் கருதலாம் சுய எடை மேலிருந்து கீழாக மாறிக்கொண்டே இருக்கும் எனவே இது மீண்டும் ஒரு எளிமைப்படுத்தல் சரி எனவே இப்போது நாம் விரிசல் கிராக் செய்யப்பட்ட மண்டலம் மற்றும் விரிசல் இல்லாத மண்டலத்தை ஆய்வு செய்யத் தொடங்க வேண்டும் மற்றும் விரிசல் மண்டலத்திற்கும் விரிசல் ஏற்படாத மண்டலத்திற்கும் வெவ்வேறு வெளிப்பாடுகளை உருவாக்குவதைப் பார்க்க வேண்டும் எனவே சுவரின் உயரத்தில் உள்ள பிரிவுகளில் ஒன்றை ஆராய்வோம் நீங்கள் ஒரு பொதுவான குறுக்குவெட்டைப் பார்க்கிறீர்கள் எனவே மைய பிறழ்வானது குறுக்கு பிரிவின் நடுத்தர மூன்றில் இருக்கப் போகிறது என்றால் நாம் பிரிவு 1 1 ஐப் பார்க்கிறோம் நடுத்தர மூன்றில் உள்ள மைய பிறழ்வானது சுருக்கத்தில் முழு குறுக்குவெட்டுகளாக இருந்தால் எனவே அது சுவரின் விரிசல் இல்லாத பகுதி இருப்பினும் சுவரின் பகுதிகளில் குறிப்பாக சுவரின் நடுப்பகுதிகளில் மைய பிறழ்வானது இப்போது குறுக்குவெட்டின் நடுவில் மூன்றில் ஒரு பகுதிக்கு அப்பால் இருக்கும் எனவே பிரிவு 0 0 அல்லது பிரிவு 1 1 மற்றும் 0 0 இடையே உள்ள பிற பிரிவுகள் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் கிராக் செய்யப்பட்ட பிரிவுகளை வரையறுத்துள்ளீர்கள் மற்றும் கிராக் இல்லாத பகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன மேலும் விரிசல் ஏற்பட்ட மண்டலத்தில் சுமை சமநிலையில் சரியாக பங்கேற்கப் போவதில்லை என்று நாம் கருதுகிறோம் x உடன் உள்ள பகுதிகளை நாம் பார்க்கிறோம் உயரம் x உடன் டெல்டா x என்பது நீங்கள் பார்க்கும் இந்த குறிப்பிட்ட பிரிவின் x இல் உள்ள விலகல் ஆகும் எனவே ஒரு மொத்த மைய பிறழ்வு உள்ளது ஒன்று சுமையின் மைய பிறழ்வால் பங்களிப்பு செய்யப்படுகிறது மற்றொன்று சுவரின் விலகல் மூலம் பங்களிப்பு செய்யப்படுகிறது மொத்த மைய பிறழ்வு e e Δ ஆகும் இப்போது சுவர்ப் பகுதியின் ஒரு பகுதி விரிசல் அடையப் போகிறது மற்றும் ஒரு பகுதி விரிசல் இல்லாமல் உள்ளது என்று நாம் கருதியதால் சுருக்கப்பட்ட மண்டலத்தின் அகலம் என்ன என்பதைப் பார்க்க ஆர்வமாக உள்ளோம் ஏனெனில் நீங்கள் சமநிலை சமன்பாடுகளில் சுருக்கப்பட்ட மண்டலத்தின் அகலத்தை மட்டுமே பயன்படுத்த முடியும் எனவே சுருக்கப்பட்ட மண்டலத்தின் அகலம் c என்றும் விரிசல் ஏற்படாத மண்டலத்திற்கும் விரிசல் ஏற்பட்ட மண்டலத்திற்கும் மாறுபடும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே மொத்த தடிமன் t என்பது சுருக்க மண்டலம் சுருக்க மண்டலத்தின் அகலம் t க்கு சமம் மைய பிறழ்வு ஆனது குறுக்குவெட்டின் நடுவில் மூன்றில் ஒரு பகுதிக்குள் இருந்தால் எனவே மைய பிறழ்வானது t6 ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் c t சரி மையப் பிறழ்வு அதிகமாக இருந்தால் மையப் பிறழ்வு t6 ஐ விட அதிகமாக இருந்தால் t ஐ விட குறைவாக இருக்கும் c என்னவாக இருக்கும் என்பதை நாம் மதிப்பிட வேண்டும் இப்போது விரிசல் ஏற்பட்ட பகுதிக்கு ஒரு முக்கோணப் பரவலைப் பார்க்கிறோம் சுருக்கப்பட்ட மண்டலத்தின் அகலம் c மொத்த நீளம் t மற்றும் மைய பிறழ்வானது t6 ஐ விட அதிகமாக இருந்தால் விரிசல் மண்டலத்தின் அகலம் என்ன என்பதை மதிப்பிட விரும்புகிறோம் எனவே நாம் ஒரு முக்கோணப் பரவலைப் பார்க்கிறோம் மற்றும் விரிசல் மண்டலத்தின் மொத்த அகலம் ஒரு முக்கோணப் பகிர்வின் அடிப்படையில் அமையும் எனவே இரண்டு சூழ்நிலைகளுக்கு சுருக்க மண்டலத்தின் அகலத்தை நாம் நிறுவியுள்ளோம் இப்போது நான் சொன்னது போல் சுவரின் விரிசல் மற்றும் விரிசல் இல்லாத இரண்டு பிரிவுகளுக்கு வகையீட்டு சமன்பாடுகளை நிறுவ வேண்டும் எனவே சுவரின் விரிசல் இல்லாத பகுதிக்கு மொத்த மையப் பிறழ்வு என்பது சுமை மற்றும் அந்த பிரிவில் உள்ள விலகலின் மையப் பிறழ்வு ஆகும் எனவே நாம் வகையீட்டு சமன்பாட்டை எழுதுகிறோம் எனவே முன்னோக்கி எடுக்கப்பட்ட முதல் வெளிப்பாட்டிலிருந்து வேறுபட்ட சமன்பாடு மற்றும் விரிசல் ஏற்பட்ட பகுதியில் விரிசல் ஏற்படாத பகுதிக்கு முக்கோணப் பரவல் இருப்பதால் பொருள் நேரியல் மீள்தன்மையுடன் இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் இது தகைவின் முக்கோணப் பரவலாகும் இதன் விளைவாக உண்மையில் செல்கிறது அந்த முக்கோண விநியோகத்தின் மூன்றில் ஒரு பங்கு மையத்தில் செயல்பட வேண்டும் எனவே இது சுருக்க தகைவின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது இப்போது தீவிர இழையில் உள்ள சுருக்க தகைவு fc ஆக கருதப்படுகிறது இப்போது சுருக்க தகைவை அறிந்து சுமைகளை அறிந்துகொள்வது குறுக்கு பிரிவில் உள்ள திரிபு பொருளின் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் மற்றும் தகைவை வரையறுத்ததன் மூலம் தகைவின் விளிம்பு சுருக்கத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது பிரிவின் வளைவின் அடிப்படையில் பிரிவை வரையறுக்கலாம் சுருக்க நீளத்தின் மீது திரிபு அடிப்படையில் வரையறுக்கலாம்

எனவே இப்போது நிறுவப்பட்ட வளைவுடன் இது இன்றியமையாதது ஏனென்றால் விரிசல் மண்டலத்தில் வளைவு வித்தியாசமாக இருக்கும் மற்றும் விரிசல் இல்லாத மண்டலத்தில் வளைவு வித்தியாசமாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம் எனவே விரிசல் மண்டலத்தில் உள்ள வளைவு இப்போது வளைவின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது எனவே மொத்த இடப்பெயர்ச்சி மையப் பிறழ்ச்சி மற்றும் டெல்டாவை ω என வரையறுத்தோம் எனவே இடப்பெயர்ச்சியின் இரண்டாவது வழித்தோன்றல் இப்போது வளைவுக்கான வெளிப்பாடு முந்தைய ஸ்லைடில் பார்த்தது போல் வளைவுக்கான வெளிப்பாடு சுவரின் வலதுபுறத்தில் விரிசல் ஏற்பட்ட மண்டலத்திற்கான வகையீட்டு சமன்பாட்டை எழுத உதவுகிறது எனவே கிடைக்கக்கூடிய இரண்டு வகையீட்டு சமன்பாடுகளுடன் இப்போது நாம் ஒரு விசை இடப்பெயர்ச்சி உறவை நோக்கிச் செயல்படலாம் இது கடுமையானது ஏனெனில் உங்கள் வளைவு உண்மையில் வெவ்வேறு பிரிவுகளில் வேறுபட்டிருக்கலாம் சில எளிமைப்படுத்தல் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இங்கே என்ன செய்யப்படுகிறது என்றால் சுவர் முழு உயரத்திற்கு விரிசல் அடைந்துள்ளது என்று கருதுகிறோம் இது நிச்சயமாக ஒரு அனுமானம் சுவரின் முழு உயரத்திற்கு விரிசல் இல்லை ஆனால் இது ஒரு பழமைவாத மதிப்பீடாக இருக்கும் மேலும் இது அடிப்படையில் சுவரின் முழு உயரத்திலும் வளைவை ஒரே மாதிரியாக வைத்திருக்க உதவுகிறது இந்த நிலைமைக்கான ஒற்றை மூடிய வடிவ தீர்வு ஒரு இலக்கை நோக்கி வேலை செய்ய உதவும்

அந்த வளைவின் இரட்டை தொகையீடு நமக்கு இடப்பெயர்ச்சிகளை அளிக்கும் எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் நடுத்தர உயரம் இடப்பெயர்ச்சி அதிகபட்சம் என்பதை நாம் அறிவோம் டெல்டா நாட் அதிகபட்சம் x என்பது 0 க்கு சமம் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் x ன் தோற்றம் சுவரின் நடு உயரத்தில் உள்ளது மற்றும் நாம் வளைவுக்காக உருவாக்கப்பட்டுள்ளன வெவ்வேறு உயரத்தில் உள்ள இடப்பெயர்வுகள் என்ன என்பதை நாம் உண்மையில் மதிப்பிட முடியும் இந்த வழக்கில் உள்ள எல்லை நிலைமைகளில் நீங்கள் அனைத்து உயரங்களுக்கும் வளைவைக் கொண்டிருந்தால் இடப்பெயர்ச்சியின் சாய்வு 0 இல் x 0 க்கு சமமாக இருக்கும் மற்றும் சுவரின் உயரத்தின் ஒரு பாதியைப் பார்த்தால் இடப்பெயர்ச்சி இருக்கும் x இல் 0 என்பது h வகுத்தல் 2க்கு சமம் எனவே உங்களிடம் எல்லை நிலைகள் உள்ளன மற்றும் வெளிப்பாட்டின் இரட்டை தொகையீடு மூலம் நடு உயரத்தில் உள்ள இடப்பெயர்ச்சியை நீங்கள் உண்மையில் அடைய முடியும் இருப்பினும் இந்த வளைவு விவரக்குறிப்பு என்பது நமக்குத் தெரியாத ஒன்று ஏனெனில் விரிசல் வெவ்வேறு நிலைகளில் வேறுபடுகிறது ஏனெனில் வளைவு சுயவிவரம் குறுக்குவெட்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருப்பதாகக் கருதினால் இந்த சிக்கலைச் சமாளிக்க முடியும் ஆனால் உண்மை என்னவென்றால் இது இன்னும் பழமைவாத மதிப்பீடாகும் சிக்கலின் சரியான தீர்வைப் பொறுத்தவரை பழமைவாதமானது எனவே உயரத்தில் உள்ள வளைவு நிலையானது என்று நாம் கருதினால் இரட்டை தொகையீடு எளிமையாகிறது எந்தப் பிரிவில் உள்ள வளைவின் வெளிப்பாட்டிலிருந்து நீங்கள் பெறுவீர்கள் அதைத் தீர்த்து மதிப்புகளை செருகவும் மேலும் P இல் ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் எனவே இந்த எளிமைப்படுத்தலின் மூலம் நீங்கள் P இல் ஒரு வெளிப்பாட்டை இழுக்க முடியும் உங்களுக்கு சுமை இடப்பெயர்ச்சி தேவை சுமையின் மைய பிறழ்வின் விளைவை வரைய இறுதியாக ஒரு சுமை இடப்பெயர்ச்சி தேவை எனவே இந்த வெளிப்பாட்டை எளிமையாக்கினால் உயரத்தில் வளைவு நிலையானது என்ற அனுமானத்தின் மூலம் நீங்கள் P இல் ஒரு வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் அதற்கு முன்னர் fc க்கு அந்த வெளிப்பாட்டை P இல் எழுதியுள்ளோம் எனவே அச்சு சுமையை எழுதுவதற்கு 2 வழிகள் உள்ளன வளைவு சுயவிவரத்தின் தொகையீட்டிலிருந்து ஒன்றை நாம் வெளியே எடுத்துள்ளோம் மற்றொன்றை விளிம்பு சுருக்க தகைவைப் பொறுத்து முன்பு எழுதப்பட்டவை எனவே இந்த 2 வெளிப்பாடுகள் டெல்டாவிற்கான வெளிப்பாட்டைப் பெற இந்த 2 வெளிப்பாடுகளை ஒன்றாகப் பயன்படுத்தவும் எனக்கு 2 சுயாதீன வெளிப்பாடுகள் ஒன்று அச்சு சுமைக்கும் மற்றொன்று நடு உயரத்தில் இடமாற்றத்திற்கும் தேவை எனவே நீங்கள் அங்கு காணும் வெளிப்பாட்டிலிருந்து வரும் சொற்களைப் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் அச்சு சுமை பெறப்பட்ட 2 வழிகள் 2 ஐப் பயன்படுத்தி ஒரு இருபடி வெளிப்பாட்டைப் பெறவும் மற்றும் நடுத்தர உயர இடப்பெயர்ச்சி Δ0 mid height displacement Δ0க்கான இருபடி வெளிப்பாட்டின் தீர்வைப் பெறவும் எனவே இப்போது உங்களிடம் P க்கு ஒரு வெளிப்பாடு மற்றும் Δ0 க்கு ஒரு வெளிப்பாடு உள்ளது மற்றும் ஒன்றாக நீங்கள் சுவரின் விஷயத்தில் நாம் தொடங்கிய பரிமாணங்களுடன் விசை இடப்பெயர்ச்சி உறவைப் பார்க்க முடியும் எனவே நீங்கள் டெல்டாவின் வெளிப்பாட்டை P க்கு மாற்றினால் நீங்கள் இங்கே பார்ப்பது போல் P விசைக்கான வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் மேலும் இது fc இல் ஒரு வெளிப்பாடு என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதில் விளிம்பு சுருக்க தகைவு மற்றும் சுவரின் வடிவியல் மற்றும் அது நெகிழ்ச்சியின் மாடுலஸைக் கொண்டுள்ளது எனவே விளிம்பு சுருக்க தகைவின் கொடுக்கப்பட்ட மதிப்பிற்கு விளிம்பு சுருக்க தகைவு fc என்பது பொருள் தோல்வியடையும் என்பதை நீங்கள் அறிந்தால் எனவே fc என்பது பொருள் fc இன் கொடுக்கப்பட்ட சுருக்க வலிமைக்கான பொருளின் சுருக்க வலிமை என்றால் சுவர் சுமக்கக்கூடிய சுமை என்ன என்பதை நீங்கள் மதிப்பிடலாம் எனவே இறுதி வெளிப்பாடு fc இன் செயல்பாடாக P fc இன் செயல்பாடாக P உள்ளது எனவே பொருளின் சுருக்க வலிமை உங்களுக்குத் தெரியும் ஆனால் இரண்டாவது வரிசை விளைவுகளால் பொருளின் சுருக்க வலிமை சுவரின் வலிமை அல்ல எனவே சுவரின் வடிவியலைத் தெரிந்துகொள்வதன் மூலம் படத்தில் நேரடியாக வரும் ht இருப்பதைக் காணலாம் அது மெல்லிய விளைவு மற்றும் y என்பது மைய பிறழ்வைக் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது எனவே மைய பிறழ்வு விளைவு மைய பிறழ்வு விகிதம் மற்றும் மெல்லிய விளைவு ஆகியவை ஒன்றாகச் சேர்ந்து சுவரின் சுருக்கத் திறன் சுருக்க வலிமையைக் குறைக்கின்றன எனவே இந்த வெளிப்பாடு மற்றும் டெல்டாவிற்கான முந்தைய வெளிப்பாடு கொத்துகளின் சுருக்க வலிமை நெகிழ்ச்சியின் சுவர் மாடுலஸின் சுவர் தடிமன் உயரம் மற்றும் சுமைஏற்றுதலின் மைய பிறழ்வு ஆகியவற்றை அறிந்து ஒரு விசை இடப்பெயர்ச்சி உறவை வரைய உதவும் இருப்பினும் நீங்கள் மூடிய படிவத் தீர்வைப் பார்த்தால் மற்றும் சமன்பாடு உண்மையில் ஒரு குறிப்பிட்ட வரம்பு y அல்லது மைய பிறழ்வு விகிதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் எனவே இது அடிப்படையில் மைய பிறழ்வு விகிதம் மற்றும் சுவரின் மெல்லிய விகிதம் ஆகிய இரண்டு முக்கிய விளைவுகளைக் கருத்தில் கொண்டு ஒரு கொத்துச் சுவரின் சுருக்கத்தின் திறனைப் பார்க்கும் ஒரு பயிற்சியாகும்